கம்ப்யூட்டர் நியூமெரிக்கல் கன்ட்ரோல் ஆப் மெஷின் டூல்ஸ் அண்ட் ப்ரோஸ்ஸஸ்ஸஸ் இன் ஓபன் ஆன்லைன் பாடத்தின் 4வது விரிவுரைக்கு பார்வையாளர்களை வரவேற்கிறோம் வகைப்பாடு பற்றிய எங்கள் விரிவுரையைத் தொடர இன்று நாம் கிளோஸ்ட் லூப் மற்றும் ஓபன் லூப் கன்ட்ரோல் பற்றி விவாதிப்போம் நமது முந்தைய படங்களில் ஒன்றிற்கு வர பாயிண்ட் டு பாயின்ட் கன்ட்ரோல் ஐப் பொறுத்து இந்தக் குறிப்பிட்ட கன்ட்ரோல் லூப் ஐப் பார்த்தோம் இப்போது இது ஓபன் லூப் கன்ட்ரோல் இன் உதாரணமாகவும் வகைப்படுத்தலாம் ஓப்பன் லூப் கன்ட்ரோல் என்பது பீட் பேக் எதுவும் இல்லை என்று அர்த்தம் ஏனெனில் குறிப்பிட்ட புள்ளியை அடைவதற்கும் ஒரு குறிப்பிட்ட இலக்கு நிலையை அடைவதற்கும் பிரைம் மூவரின் திறனை நாம் நம்புகிறோம் பிரைம் மூவர் ஒரு குறிப்பிட்ட இலக்கு நிலையை அடைய முடியாவிட்டால் அந்த விஷயத்தில் நாம் பீட் பேக் எனப்படும் ஒன்றைப் பயன்படுத்த வேண்டும் ஒரு ஸ்டெப்பர் மோட்டார் தனித்தனியான ஸ்டெப்களில் நகரும் மற்றும் அது குறைக்கப்பட்ட பிறகு ஒரு குறிப்பிட்ட ஆங்குலர் பொசிஷன் இல் மின்காந்தமாக பூட்டப்படலாம் எனவே இது ஒரு குறிப்பிட்ட இடத்தை அடைந்துவிட்டதா என்பதை உறுதி செய்வதற்காக இந்த விஷயத்தில் நமக்கு பீட் பேக் தேவையில்லை எனவே இந்த பொசிஷன் டவுன் கவுண்டரின் மூலம் தேவையான எண்ணிக்கையிலான ஆங்குலர் பொசிஷன் இல் செயல்படுத்துவதை உறுதிசெய்ய ஒரு இன்டெர்னல் பீட் பேக் நிச்சயமாக உள்ளது ஆனால் எக்ஸ்டெர்னல் ஆக சிஎன்சி டேபிளில் உள்ள மெசினில் அது உண்மையில் குறிப்பிட்ட நிலையை அடைய தேவையான எண்ணிக்கையிலான ஸ்டெப்களைச் செயல்படுத்துகிறதா இல்லையா என்பதைச் சரிபார்க்கவோ அல்லது சரிபார்க்கவோ இல்லை நாம் ப்ரைம் மூவர் மற்றும் அதன் குறிப்பிட்ட நிலையை அடையும் திறனை நம்பியுள்ளோம் எனவே இது ஓப்பன் லூப் கன்ட்ரோல் இன் ஒரு எடுத்துக்காட்டு எனவே நாம் விவாதித்தபடி ஓப்பன் லூப் கன்ட்ரோல் ஐப் பயன்படுத்துகிறோம் மேலும் பிரைம் மூவரில் உறுதியாக இருக்கிறோம் இது பாய்ண்ட் டு பாய்ண்ட் கன்ட்ரோல் இன் மற்றொரு எடுத்துக்காட்டு நாம் இங்கே கிளோஸ்ட் லூப் கன்ட்ரோல் ஐப் பயன்படுத்துகிறோம் என்ன வேறுபாடு உள்ளது முதன்மையான வேறுபாடு பிரைம் மூவரில் இங்கே அவர்கள் டிசி மோட்டாரைப் பயன்படுத்துகிறார்கள் டிசி மோட்டார் கியர்பாக்ஸ் வழியாகவும் லீட் ஸ்க்ரூ வழியாகவும் சிஎன்சி டேபிளுக்கு இணைக்கப்பட்டுள்ளது DC மோட்டார் அதன் முழு RPM இல் இயங்கும் போது அது இலக்கு நிலையை அடையும் போது அது வேகத்தை குறைக்க வேண்டும் மற்றும் இறுதியாக வோல்ட்டேஜ் வழங்கல் 0 க்கு வைக்கப்பட வேண்டும் மற்றும் ஒரு திட்டவட்டமான நிறுத்தத்திற்கு கொண்டு வர மெக்கானிக்கல் பிரேக்குகள் பயன்படுத்தப்பட வேண்டும் இருப்பினும் DC மோட்டார் போதுமான மந்தநிலையைக் கொண்டிருப்பதால் அது உண்மையில் இலக்கு நிலையை அடைந்துவிட்டதா என்பதை பீட் பேக் இல்லாமல் உறுதி செய்வது மிகவும் கடினம் எனவே பீட் பேக் இன் மூலம் உறுதியான இலக்கை அடைந்துவிட்டதை உறுதிசெய்தால் மட்டுமே வோல்ட்டேஜ் முழுமையாக 0 க்கு வைக்கப்பட்டு இயந்திர பிரேக்குகள் பயன்படுத்தப்படும் எனவே இங்கே என்கோடர் எனப்படும் இந்தச் சாதனத்தின் மூலம் எக்ஸ்டெர்னல் பீட் பேக் ஐ வழங்குகிறோம் இது லீட் ஸ்க்ரூ மீது ஆக்சிஸ் இல் பொருத்தப்பட்ட ஒரு டிஸ்க் மற்றும் லைட் எமிட்டிங் சாதனம் மற்றும் ஒரு போட்டோரிஸப்ட்டர் மற்றும் பல்ஸ் எமிட்டர் லைட் எமிட்டிங் சாதனம் மற்றும் போட்டோரிஸப்ட்டர்க்கு இடையில் கடந்து செல்லும் ஒவ்வொரு துளைக்கும் தொடர்புடைய பல்ஸ்களால் இதற்கு உதவுகிறது என்கோடர் இன் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மென்ட் ஐ இந்த பல்ஸ்கள் கணக்கிடுகிறது மற்றும் இதனால் CNC டேபிள் இன் இருப்பிடத்தின் எண்ணிக்கையை வைத்திருக்கிறது இந்த வழியில் டேபிள் இன் சரியான தற்போதைய நிலையை உறுதிப்படுத்த எக்ஸ்டெர்னல் பீட் பேக் இன் உதவியை நாம் எடுத்துக்கொள்கிறோம் அதைப் பொறுத்து மோட்டாரை குறைக்க வேண்டுமா என்பதை நாம் தீர்மானிக்கிறோம் இறுதியில் வோல்ட்டேஜ் ஐ முழுவதுமாக 0 ஆக வைக்க வேண்டும் பின்னர் மெக்கானிக்கல் பிரேக்குகள் பயன்படுத்தப்பட வேண்டும் எனவே இது பாயிண்ட் டு பாயிண்ட் அமைப்பில் பயன்படுத்தப்படும் கிளோஸ்ட் லூப் கன்ட்ரோல் இன் ஒரு எடுத்துக்காட்டு எனவே நாம் இதைச் செய்யும்போது டிசி மோட்டாரைப் பற்றி விவாதித்ததால் ஒரு திட்டவட்டமான முன் வரையறுக்கப்பட்ட இடத்தில் நிறுத்துவதை முழுமையாக நம்ப முடியாது நாம் இந்த வகையான பீட் பேக்களைப் பயன்படுத்துகிறோம் இங்கேயும் நிச்சயமாக இன்டெர்னல் பீட் பேக் உள்ளது கன்டினியஸ் கண்ட்ரோல் இல் கிளோஸ்ட் லூப் அமைப்புக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு நாம் விவாதித்தபடி கன்டினியஸ் கன்ட்ரோல் இது மற்றொரு வகை வகைப்பாடு ஆகும் இதில் டேபிள்யை நேர்கோட்டில் நேர்கோட்டில் நகர்த்தக்கூடிய ஒரு அமைப்பு முன்னரே தீர்மானிக்கப்பட்ட விகிதத்தில் ஒரு நேர்கோட்டில் இருக்கும் மேலும் இது 2 ஆக்சிஸ் இன் இயக்கங்களை ஒருங்கிணைக்க முடியும் சர்குலர் இயக்கத்தை உருவாக்க இது கன்டினியஸ் கண்ட்ரோல் இன் எடுத்துக்காட்டுகள் கன்டினியஸ் கண்ட்ரோல் இன் இந்த எடுத்துக்காட்டில் நாம் முன்பு விவாதித்தது போல் ஒரு இயக்கத்தின் ஒரு ஆக்சிஸ் ஆனது இன்டர்போலேட்டரிலிருந்து பல்ஸ் வகைகள் பொசிஷன் டவுன் கவுண்டர் வழியாக வெளியேறி அப் டவுன் கவுண்டருக்குள் நுழைந்து குவிந்து அதனுடன் தொடர்புடைய வோல்ட்டேஜ் ஐ உருவாக்கும் அனலாக் வோல்ட்டேஜ் டிஜிட்டல் முதல் அனலாக் மாற்றி மூலம் மோட்டாருக்கு கொடுக்கப்பட்டு மோட்டார் சுழல்கிறது மற்றும் எக்ஸ்டெர்னல் பீட் பேக் பல்ஸ்கள் மூலம் என்கோடரில் இருந்து டவுன் கவுண்டரில் உள்ள உள்ளடக்கம் குறைவதற்கு அனுப்பப்படுகிறது ஏன் ஏனென்றால் நாம் ஒரு நிலையான விகிதத்தில் ஒரு நேர் கோட்டில் செல்ல விரும்பினால் மோட்டாருக்கு இறுதியில் வழங்கப்படும் வோல்ட்டேஜ் நிலையானதாக இருக்க வேண்டும் மோட்டாரின் தேவையான வேலோஸிட்டி ஐ அடைந்ததும் இண்டர்போலேட்டரிலிருந்து வரும் பல்ஸ்களின் வீதம் என்கோடரில் இருந்து வரும் பல்ஸ்களின் வீதத்திற்கு சமமாக இருக்க வேண்டும் மேலும் இந்த 2 ஒன்றுடன் ஒன்று சமநிலையில் இருக்கும் இதனால் டவுன் கவுண்டரில் உள்ள உள்ளடக்கம் நிலையானதாக இருக்க வேண்டும் மாற்றி மூலம் ஒரு நிலையான அனலாக் வோல்ட்டேஜ்ற்கு மற்றும் இறுதியில் மோட்டாரின் நிலையான வேகத்திற்கு இட்டுச் செல்லும் ஒரு நிலையான பல்ஸ் விகிதத்தில் மோட்டாரின் நிலையான வேகத்தை இயக்கத்தின் ஒரு ஆக்சிஸ் இல் அனுப்புவதன் மூலம் இண்டர்போலேட்டர் இவ்வாறு உறுதிசெய்ய முடியும் எனவே இங்கே பயன்படுத்தப்படும் கிளோஸ்ட் லூப் கன்ட்ரோல் என்ன இங்கே எக்ஸ்டெர்னல் ஆக 2 லூப்கள் உள்ளன ஒரு ஸ்டெப் வோல்ட்டேஜ் போன்ற எக்ஸ்டெர்னல் தூண்டுதலுக்கு மோட்டாரின் ரெஸ்பான்ஸ் ஐ விரைவுபடுத்துவதற்கான வேலோஸிட்டி கன்ட்ரோல் ஸ்தம்பித்த மோட்டாருக்கு ஒரு ஸ்டெப் வோல்ட்டேஜ் பயன்படுத்தப்பட்டால் அந்த குறிப்பிட்ட தூண்டுதலுக்கு அது பதிலளிக்கும் வேகம் அல்லது வேகம் ஒரு திட்டவட்டமான வேகத்தை அடைவதன் மூலம் மோட்டாரின் டைம் கான்ஸ்டன்ட் அளவைக் கொடுக்கிறது எனவே இந்த இன்னர் வேலோஸிட்டி லூப் ஆனது டைம் கான்ஸ்டன்ட் ஐ தொடர்ந்து குறைக்கிறது மோட்டார் வேகமாக ரெஸ்பான்ஸ் செய்கிறது இந்த அவுட்டர் லூப் ஐப் பற்றி என்ன இந்த அவுட்டர் லூப் ஆனது மோட்டார் கிட்டத்தட்ட அதன் இலக்குப் புள்ளியை அடைந்தவுடன் பொசிஷன் கன்ட்ரோல் ஐ அடைவதை உறுதிசெய்கிறது மேலும் இது பொசிஷன் கன்ட்ரோல் ஐ அடைவதை உறுதிசெய்கிறது எனவே அவுட்டர் லூப் பொசிஷன்க்கானது இன்னர் லூப் வேலோஸிட்டிற்கானது எனவே இவை கன்டினியஸ் கண்ட்ரோல் அமைப்புகளில் பயன்படுத்தப்படும் கிளோஸ்ட் லூப் கண்ட்ரோல் இன் 2 எடுத்துக்காட்டுகள் மேலும் இது மீண்டும் பொசிஷன் கன்ட்ரோல்க்கான இன்னர் லூப் ஆகும் எனவே பொசிஷன் கன்ட்ரோல்க்கான எக்ஸ்டெர்னல் லூப் ஐ நாம் ஏன் வைத்திருக்கிறோம் ஏனென்றால் பிரைம் மூவர் உண்மையில் டேபிள் ஐ தேவையான பொசிஷன்க்கு நகர்த்தியதா இல்லையா என்பதை நாம் ஒருபோதும் உறுதியாக நம்ப முடியாது எனவே 3 வகையான பீட் பேக்குகள் என்ன அவை எவ்வாறு செயல்படுத்தப்படுகின்றன என்பதை நாம் ஏற்கனவே விவாதித்தோம் இப்போது வேறு வழிகளிலும் வகைப்படுத்தலாம் எடுத்துக்காட்டாக CNC இயந்திரங்களை நாம் வழக்கமாகக் கட்டுப்படுத்தப்படும் இயந்திரங்கள் அல்லது CNC லேத்ஸ் CNC மில்லிங் மெஷின் CNC ட்ரில்லிங் மெஷின் என வகைப்படுத்தலாம் இது ஒரு வகையான CNC மெஷின் டூல்ஸ் ஆக இருக்கலாம் மற்ற வகையான CNC மெஷின் டூல்ஸ் இருக்கிறது அவை மெஷினிங் மற்றும் டர்னிங் சென்டர்ஸ் என குறிப்பிடப்படுகின்றன மெஷினிங் சென்டரின் யோசனை என்ன மெஷினிங் சென்டரில் மெஷின் டூல் இல் இருந்து மெஷின் டூல்ஸ்க்கு வேலை செய்வதற்குப் பதிலாக வெவ்வேறு செயல்பாடுகளைச் செய்வதற்குப் பதிலாக அனைத்து எந்திர செயல்பாடுகளையும் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் கிடைக்கச் செய்யலாம் இதனால் ஒரு இயந்திரத்திலிருந்து பார்ட் ஐ மாற்ற எடுக்கும் நேரத்தை குறைக்கலாம் மற்றொன்று பல இயந்திரங்களில் உள்ள பார்ட் ஐ மாட்ட எடுக்கும் செட் அப் நேரத்தை வெகுவாகக் குறைக்கலாம் எனவே பார்ட் வெவ்வேறு இயந்திரங்களுக்குச் செல்வதற்குப் பதிலாக அனைத்து இயந்திரங்களும் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் பார்ட்க்கு வருகின்றன இது மெஷினிங் சென்டரின் அடிப்படைக் கருத்து எடுத்துக்காட்டாக சுழலும் கட்டர்களை உள்ளடக்கிய அனைத்து செயல்பாடுகளும் கிடைக்கக்கூடிய மெஷினிங் சென்டர்கள் இருக்கலாம் எடுத்துக்காட்டாக ட்ரில்லிங் கிரைண்டிங் போரிங் டேப்பிங் மற்றும் பல ஆனால் இதற்காக இயந்திரத்தின் அடிப்படை அமைப்பு இயந்திரத்திலிருந்து நமக்கு இருக்கும் தேவைகள் அவை சாதாரண இயந்திர கருவிகளிலிருந்து வேறுபட்டவை இவைதான் நன்மைகள் ஒரே அமைப்பில் அதிக எண்ணிக்கையிலான செயல்பாடுகள் சாத்தியமாகும் பரிமாற்றத்திற்கான நேரம் குறைவாக உள்ளது அமைப்புகளின் எண்ணிக்கை குறைகிறது மற்றும் டூல் ஐ மாற்றுவது தானாகவே நேரத்தைக் குறைக்கிறது எனவே நான் அதை வாய்வழியாக விவாதிக்கிறேன் அதாவது இயந்திரத்தின் அமைப்பு மாறும் விதம் இதுதான் ஸ்பீண்டில் ஒரு நிமிடத்திற்கு ஒரு பெரிய அளவிலான சுழற்சிகளைக் கொண்டிருக்க வேண்டும் அதாவது அது ஒரு இன்பினிட்லி வேறியபிள் டிரைவ் என்று இருக்க வேண்டும் ஸ்பீண்டில் 0 முதல் 6000 ஆர்பிஎம் வரை சுழல்கிறது ஏன் ஏனென்றால் அது மில்லிங் மிகச் சிறிய கருவிகளைக் கொண்டு ட்ரில்லிங் மிக அதிக RPM ஐக் கேட்டு பின்னர் கிரைண்டிங் மற்றும் டேப்பிங் ஆகியவற்றைச் செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும் RPM இன் மிகச் சிறிய மதிப்புகள் இருக்க வேண்டும் என்றாலும் RPM இன் மிகப் பெரிய மதிப்புகளும் இருக்க வேண்டும் மேலும் இது இன்பினிட்லி வேறியபிள் வடிவத்தில் கிடைக்க வேண்டும் இது மெஷினிங் சென்டர்க்கு ஒரு தேவை எனவே ஸ்பிண்டில் தவிர ஒரு ஆட்டோமேட்டிக் டூல் சேஞ்சர் நம்மிடம் இருக்க வேண்டும் ஏனெனில் பல செயல்பாடுகள் சாத்தியமாகி வருவதால் பல டூல்ஸ் கிடைக்க வேண்டும் மேலும் டூல்ஸ்களின் எண்ணிக்கை கிடைக்க வேண்டுமென்றால் அவை சேமிக்கப்பட வேண்டும் ஒரு மாகசின் அல்லது ஒரு ஸ்டோரேஜ் சாதனம் மற்றும் டூல்ஸ் ஐ மாற்றுவது ஆட்டோமேட்டிக்காகவே செய்யப்பட வேண்டும் எனவே இவை மெஷினிங் சென்டரின் தேவைகள் டர்னிங் சென்டர்கள் அதிக எண்ணிக்கையிலான டூல்ஸ்களை சிறு டரட்த்தைக் கொண்டு பயன்படுத்துகின்றன மேலும் லைவ் டூல்ஸ்களைப் பயன்படுத்தினால் அவற்றைச் சுழற்றச் செய்வதற்கு அவற்றின் சொந்த மோட்டார்களைக் கொண்ட டூல்ஸ் பின்னர் மில்லிங் மையத்திற்கு வெளியே ட்ரில்லிங் இந்த செயல்பாடுகளும் சாத்தியமாகும் அதுமட்டுமின்றி வேலை வைத்திருக்கும் சாதனங்கள் பிளாங்க் அல்லது பார் ஃபீடிங் சாதனங்கள் சிப் ரிமூவல் இவை அனைத்தையும் ஆட்டோமேட்டி ஆக்க முடியும் இது சாதாரண CNC லேத்களை விட டர்னிங் சென்டர்களை மிகவும் பல்துறை ஆக்குகிறது கிடைக்கக்கூடிய ஆக்சிஸ் இயக்கங்களின் வகையைப் பொறுத்து ஒரு வகை வகைப்பாடும் இருக்கலாம் சில உதாரணங்களைத் தருகிறேன் X Y பிளேனில் பாயிண்ட் டு பாயிண்ட் கன்ட்ரோல் ஐக் கொண்டிருக்கும் மற்றும் Z ஆக்சிஸ் இல் மேனுவல் ட்ரில்லிங் செய்யப்பட்டால் அதை 2P என குறிப்பிடலாம் பெயர் குறிப்பிடுவது போல 2 ஆக்சிஸ்கள் நகரும் மற்றும் அவை பாய்ண்ட் டு பாய்ண்ட் முறையில் நகரும் எனவே ட்ரில்லிங் டேபிள் 2P என்று அழைக்கப்படும் மறுபுறம் நம்மிடம் ஒரு ட்ரில்லிங் மெஷின் இருந்தால் அதில் அதே டேபிள் பயன்படுத்தப்படுகிறது ஆனால் Z ஆக்சிஸ் இல் லீனியர் இண்டர்போலேட்டர் சாத்தியமாகும் அதாவது டூல் இப்போது ஆட்டோமேட்டிக் ஆகவே கிடைக்கிறது மற்றும் அது லீனியர் இண்டர்போலேட்டர் உடன் வருகிறது அதாவது அதன் வேகத்தை Z ஆக்சிஸ் இல் கட்டுப்படுத்த முடியும் எனவே 2P அங்கேயேயும் உள்ளது L என்ற மற்றொரு ஆக்சிஸ் இருப்பதாகவும் அந்த ஆக்சிஸ் இல் லீனியர் இண்டர்போலேட்டர் சாத்தியம் என்றும் குறிப்பிடுகிறது ஒரு மில்லிங் இயந்திரத்தை எடுத்துக் கொள்வோம் மில்லிங் இயந்திரத்தில் டேபிள் ஆனது சர்குலர் மற்றும் லீனியர் இண்டர்போலேட்டர் பயன்முறையில் நகர முடியும் அதாவது கன்டினியஸ் கன்ட்ரோல் ஐக் குறிக்கிறது அதே நேரத்தில் Z ஆக்சிஸ் இல் உள்ள கட்டர் லீனியர் இண்டர்போலேட்டர் உடன் நகர முடியும் எனவே இது 2C என குறிப்பிடப்படுகிறது L அதாவது 2 ஆக்சிஸ் இல் எனக்கு கன்டினியஸ் கன்ட்ரோல் உள்ளது மற்றும் 3 ஆக்சிஸ் இயந்திரத்தில் மீதமுள்ள ஆக்சிஸ் இல் Z உடன் லீனியர் இண்டர்போலேட்டர் உள்ளது இது சில நேரங்களில் 2 அண்ட் ஹாப் ஆக்ஸிஸ் ஆகவும் குறிப்பிடப்படுகிறது ஆனால் இது சில சமயங்களில் தவறாக வழிநடத்தும் இது ஹாப் ஆக்ஸிஸ் இன் பதவி மற்றொரு உதாரணம் ஒரு மில்லிங் மெஷின் அல்லது மெஷினிங் சென்டரில் எந்த புள்ளியிலிருந்தும் வேறு எந்த புள்ளிக்கும் லீனியர் இண்டர்போலேட்டர் மேற்கொள்ள முடியும் X Y Y Z Z X ஆகிய 3 பிளேன்களிலும் சர்குலர் இண்டர்போலேட்டர் ஐ நாம் என்ன என்று அழைப்போம் நாம் அதை 3C மெஷின் என்று அழைப்போம் அதாவது 3 ஆக்சிஸ் கன்டினியஸ் கன்ட்ரோல் MCQ அனைத்து 3 ஆக்சிஸ்களிலும் லீனியர் இண்டர்போலேட்டர் வசதியுடன் கூடிய மில்லிங் மெஷின் 3C 3P 3L என குறிப்பிடப்பட்டுள்ளது மற்றவை எதுவும் இல்லை இந்த வழக்கில் அனைத்து 3 ஆக்சிஸ்களிலும் லீனியர் இண்டர்போலேட்டர் வசதிகள் இருப்பதால் அதை 3L என்று அழைப்போம் எனவே இங்கே சரியான பதில் 3L ஆகும் ஒரு லேத் 2C 3C 2C L என குறிப்பிடப்படும் மற்றவை எதுவும் இல்லை லேத்தைப் பார்ப்போம் அதில் எத்தனை இயக்க ஆக்சிஸ்கள் உள்ளன இது X ஆக்சிஸ் இல் நகரலாம் மற்றும் Z ஆக்சிஸ் இல் நகரலாம் எனவே இந்த 2 ஐ இணைத்து நாம் சர்குலர் இண்டர்போலேட்டர் லீனியர் இண்டர்போலேட்டர் ஆகியவற்றைக் கொண்டிருக்கலாம் எனவே நாம் அதை 2C என்று அழைப்போம் ஒரு லேத் 2C என குறிப்பிடப்படும் 4C L மெஷின் என்றால் என்ன இது X மற்றும் Y ஆக்சிஸ்கள் கன்டினியஸ் கன்ட்ரோல் ஐக் கொண்ட ஒரு மில்லிங் இயந்திரமாகவும் இரண்டு சுழலும் ஆக்சிஸ்கள் கன்டினியஸ் கன்ட்ரோல் ஐக் கொண்டதாகவும் மற்றும் Z ஆக்சிஸ் லீனியர் கன்ட்ரோல் ஐக் கொண்டதாகவும் இருக்கலாம் எனவே X மற்றும் Y இரண்டு சுழலும் ஆக்சிஸ் 4C L ஆனது Z ஆக்சிஸ்க்கு லீனியர் கன்ட்ரோல் கொண்டதாகவும் உள்ளது எனவே நாம் ரோட்டரி ஆக்ஸிஸ் பற்றி பேசும்போது நமது 3 பரிமாண உலகம் 3 ஆக்ஸிஸ் அடிப்படையில் ஆனது என்பதை நாம் அறிந்திருக்கும் போது நமக்கு ஏன் ரோட்டரி ஆக்சிஸ்கள் தேவைப்படுகின்றன இறுதியாக 5 ஆக்சிஸ் மெஷின் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் எனவே இந்த உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் நம்மிடம் 3 ஆக்சிஸ் மோஷன் இருந்தால் முதலில் செங்குத்து ஆக்சிஸ் இல் டூல் இருந்தால் அது ஒரு ஹௌர்க்ளாஸ் வடிவத்தை சிலிண்ட்ரிகள் ஜாப்லிருந்து உருவாக்க வேண்டும் என்று வைத்துக்கொள்வோம் ஜாப் இன் இந்த பகுதிக்கு அது ஒருபோதும் சரிவர வர முடியாது ஏனெனில் அது குறைய மட்டுமே முடியும் இது 3 ஆக்சிஸ் இயந்திரத்தில் இந்த பகுதியை அடைய வேண்டும் என்றால் அது இந்த குறிப்பிட்ட செங்குத்து கோடு வழியாக நகர வேண்டும் எனவே உடலின் மேல் பகுதி சேதமடையும் இந்த சந்தர்ப்பங்களில் உடலின் இந்த பகுதிகள் ரி எண்ட்ரண்ட் பக்கங்கள் என்று அழைக்கப்படுகின்றன மேலும் உடல் சில சமயங்களில் மடிந்த மேற்பரப்புகளைக் கொண்டிருப்பதாகக் கூறப்படுகிறது மேற்பரப்பு தானே மடிகிறது எனவே இந்த அணுக முடியாத பகுதிகளை அணுக அந்த டூல் செங்குத்து ஆக்சிஸ் கட்டமைப்பிலிருந்து சாய்ந்த ஆக்சிஸ் கட்டமைப்புக்கு சுழலும் திறனைக் கொண்டுள்ளது எனவே இயற்கையாகவே இந்த வகையான கட்டமைப்பை அடைய டூல் ஐ சுழற்றும் வசதியை நாம் வழங்குகிறோம் எனவே இதற்கு ஒரு ஆக்சிஸ் தேவை நீங்கள் 90 டிகிரி நகர்ந்து இங்கு வந்தால் இங்கே மீண்டும் உங்களுக்கு மற்றொரு சுழற்சி ஆக்சிஸ் தேவைப்படும் எனவே 3 லீனியர் ஆக்சிஸ்கள் மற்றும் 2 சுழற்சி ஆக்சிஸ்கள் இந்த வகையான வேலைத் துண்டுகளை முழுவதுமாக இயந்திரமயமாக்க 5 ஆக்சிஸ்கள் தேவைப்படும் 5 ஆக்சிஸ் மெஷின் முழுமையாக பல்துறையாக இருக்க வேண்டும் இந்தப் ப்ரோப்லேம் ஐ எடுத்துக் கொள்வோம் எழுத்துருவின் அளவு பெரிதாக இல்லை நீங்கள் அதை படிக்க முடியும் என்று நம்புகிறேன் அது என்ன சொல்கிறது என்பதை விரைவாகப் பார்ப்போம் CNC டிரில் டேபிள் X ஆக்சிஸ் டிரைவில் உற்பத்தியாளர் கீழே காட்டப்பட்டுள்ளபடி DC மோட்டார் டிரைவை வைத்துள்ளார் கருப்பு ஆக உள்ளது என்கோடர் மற்றும் சாம்பல் நிற என்கோடர் தற்போது புறக்கணிக்கப்பட வேண்டும் பின்வரும் விவரக்குறிப்புகளுக்கு X டிரைவில் உள்ள அடிப்படை நீள யூனிட்டைக் கண்டறியவும் என்கோடரில் உள்ள துளைகளின் எண்ணிக்கை 200 லீட் ஸ்க்ரூ பிட்ச் இரட்டை தொடக்கத்துடன் 5 மில்லிமீட்டர்கள் DC மோட்டார் பரிந்துரைக்கப்பட்ட வேகம் 200 rpm மற்றும் கியர்பாக்ஸ் விகிதம் பாதி எனவே பார்ப்போம் அடிப்படை நீள அலகு எவ்வளவு என்பதைக் கண்டுபிடிக்க முயற்சிக்கவும் அடிப்படை நீள அலகு என்பது டேபிள் ஐ நாம் நகர்த்தக்கூடிய மிகச்சிறிய தூரம் அல்லது மெஷின் நகரும் போது படிக்கக்கூடிய மிகச்சிறிய தூரமாகும் இந்த வழக்கில் இது மிகச்சிறிய தொலைவுத் தகவலாகும் இது என்கோடரால் இயந்திரக் கன்ட்ரோலற்குத் திருப்பியளிக்கப்படும் எனவே என்கோடர் படிக்கக்கூடிய மிகச்சிறிய தூரம் என்ன என்பதைப் பார்ப்போம் என்கோடர் அது திருப்பி அனுப்பும் இரண்டு துடிப்புகளுக்கு இடையே உள்ள தூரத்தைப் படிக்க முடியும் எனவே என்கோடர் ஒரு துளையிலிருந்து மற்றொரு துளைக்கு நகர்ந்தால் அதாவது ஒரு பல்ஸ் இல் இருந்து மற்றொன்றுக்கு நகர்ந்தால் டேபிள் கவர் செய்யும் தூரம் எவ்வளவு என்பதை விரைவாகப் பார்ப்போம் லீட் ஸ்க்ரூவின் ஒரு சுழற்சிக்கான தூரத்தை டேபிள் அடிப்படையில் நகர்த்துகிறது அதாவது 5 மில்லிமீட்டர் × 2 இரட்டை தொடக்கம் என்பதால் 10 மில்லிமீட்டர் மோவ்மென்ட் ஆனது லீட் ஸ்க்ரூ சுழலும் போது ஒருமுறை டேபிள் நகரும் போது மேற்கொள்ளப்படுகிறது லீட் ஸ்க்ரூ சுழலும் நேரத்தில் அந்த என்கோடர் துளைகளில் 200 துளைகள் லைட் எமிட்டிங் டையோடு மற்றும் போட்டோரிசெப்டர்க்கு இடையில் கடந்து சென்றது எனவே ஒரு துளைக்கு டேபிள் ஆல் கவர் செய்யப்பட்ட தூரம் வெறுமனே 10 மில்லிமீட்டர்களை 200 ஆல் வகுத்தால் 10 மில்லிமீட்டர்களை 200 ஆல் வகுத்தால் கிடைப்பது ஆகும் அதைக் குறித்துக் கொள்வோம் எனவே நம்மிடம் 0 1 உள்ளது அதாவது 0 05 மில்லிமீட்டர்கள் 50 மைக்ரான்கள் மீண்டும் வருகிறேன் 50 மைக்ரான் அடிப்படை நீள அலகு அதை என்ன செய்வது இப்போது நீங்கள் ஒரு குறைந்த அடிப்படை நீள அலகு கேட்கும் போது உற்பத்தியாளர் அதை சாம்பல் நிலையில் என்கோடரை வைப்பதன் மூலம் சாத்தியமாக்க முடியும் என்று பரிந்துரைக்கிறார் அதே என்கோடர் லீட் ஸ்க்ரூ ஷாஃப்ட்டுக்கு பதிலாக மோட்டார் ஷாஃப்ட்டில் அதை ஏற்றவும் இதுதான் உற்பத்தியாளர் பரிந்துரைக்கிறார் எனவே சாம்பல் நிற என்கோடரின் பொசிஷன்க்கான அடிப்படை நீள அலகு என்ன என்பதைக் கண்டுபிடிப்போம் எனவே இந்த கருப்பு என்கோடர் இப்போது வெளியேறிவிட்டது மற்றும் இந்த சாம்பல் என்கோடர் இப்போது உள்ளது எனவே இந்த நேரத்தில் அடிப்படை நீள அலகு எவ்வளவு என்று பார்ப்போம் எனவே கியர்பாக்ஸ் ½ விகிதத்தில் இருந்தால் DC மோட்டார் ஷாஃப்ட் ஒரு முறை சுழலும் நேரத்தில் லீட் ஸ்க்ரூ அரை நேரம் மட்டுமே சுழலும் இதன் பொருள் 200 ஸ்டெப்கள் 5 மில்லிமீட்டருக்கு சமமான சுழற்சியின் பாதியைக் கணக்கில் வைத்திருக்கும் எனவே 5 மில்லிமீட்டர் இயக்கத்தை 200 ஆல் வகுத்தல் தற்போதைய அடிப்படை நீள அலகு அதை 5 மில்லிமீட்டர் 200 என்று எழுதுவோம் வெளிப்படையாக இது முந்தைய மதிப்பில் பாதியாகும் அதாவது 25 மைக்ரான் நல்லது அதாவது நீங்கள் என்கோடரின் பொசிஷன் ஐ மாற்றி ரிடக்சன் ஐப் பெறலாம் ஆனால் ஒரு நல்ல ரிடக்சன் 25 மைக்ரான் ஆனால் அது உண்மையான நடைமுறையில் செய்யப்படவில்லை ஏன் இல்லை கேள்வி என்னவென்றால் சாம்பல் என்கோடர் டேபிள் இல் இருந்து விலகி வைக்கப்பட்டுள்ளது இது சிஸ்டத்தின் செயல்திறனை பாதிக்கிறதா ஆமாம் அது செய்கிறது நீங்கள் தேவைப்படும் உண்மையான புள்ளியிலிருந்து வெகு தொலைவில் இருக்கிறீர்கள் உங்கள் வழியில் நீங்கள் குவிக்கும் பிழைகள் அதிகமாக இருக்கலாம் என்ன பிழைகள் இருக்க முடியும் தொடங்குவதற்கு பேக்லாஸ் சரி கியர் டீத் மற்றும் பேக்லாஸ் இடையில் பல கிளியரன்ஸ் இருக்கலாம் மற்றும் மெக்கானிசம்ஸ் போன்றவற்றில் எல்லா இடங்களிலும் பேக்லாஸ் உள்ளது எனவே இந்த பிழைகள் அனைத்தும் இப்போது என்கோடரால் அமைக்கப்பட்ட பீட் பேக் சிக்னல் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாது உங்களிடம் லீட் ஸ்க்ரூ பொருத்தப்பட்ட என்கோடர் இருந்தாலும் இந்த நிலையில் லீட் ஸ்க்ரூ நட் மெக்கானிசமில் ஏற்படும் ஏதேனும் பேக்லாஸ் ஆல் நீங்கள் பாதிக்கப்படுவீர்கள் பேக்லாஸ் இங்கே இருக்கலாம் மற்றும் அது லீட் லீட் ஸ்க்ரூவில் பொருத்தப்பட்ட என்கோடர் ஐ பாதிக்கிறது அது கியர்பாக்ஸைத் தாண்டி தொலைவில் இருந்தால் உங்கள் வழியில் இன்னும் அதிகமான பிழைகளை நீங்கள் குவிப்பீர்கள் அதனால்தான் இந்த நடைமுறை உங்களுக்கு குறைந்த அடிப்படை நீள அலகு கொடுத்தாலும் பரிந்துரைக்கப்படவில்லை நேரம் இருந்தால் நாம் பார்க்கப் போகும் கடைசிப் ப்ரோப்லேம் என்னவென்றால் CNC பயனர் ஒரு CNC டிரில்லிங் மெஷின் டேபிளின் ஒரு ஆக்சிஸ் இல் இருந்து ஒரு ஸ்டெப்பர் மோட்டாரை ரிமோட் செய்து அதற்குப் பதிலாக பெர்மனெண்ட் மேக்னெட் DC மோட்டாரை மாற்ற விரும்புகிறார் எனவே இது அவருடைய ட்ரில்லிங் மெஷின் டேபிள் எனவே அது பாய்ண்ட் டு பாய்ண்ட் ஆக இருக்க வேண்டும் ஸ்டெப்பர் மோட்டார் 200 ஸ்டெப்களில் 1 ரொட்டேஷன் மற்றும் ஒவ்வொரு பல்ஸ்க்கும் 1 ஸ்டெப் ஒரு பல்ஸ் ஜெனரேட்டரிலிருந்து நிமிடத்திற்கு 5000 பல்ஸ்களைப் பெறுகிறது மற்றும் 4 மில்லிமீட்டர் லீட் ஸ்க்ரூ நட் ஜோடியை இயக்குகிறது பெர்மனெண்ட் மேக்னெட் DC மோட்டார் 100 rpm இன் நிலையான வேகத்தில் சுழலும் மற்றும் பொருத்தப்பட்ட பிறகு முன்பு போலவே அதே அடிப்படை நீள அலகு மற்றும் ஆக்சிஸ் வேகத்தை உருவாக்க வேண்டும் இதுதான் தேவை நீங்கள் ஒரு ஸ்டெப்பர் மோட்டார்களுக்குப் பதிலாக பெர்மனெண்ட் மேக்னெட் மோட்டாரைப் பயன்படுத்தப் போகிறீர்கள் ஆனால் அடிப்படை நீள அலகு மற்றும் ஆக்சிஸ் வேகத்தின் மதிப்புகளை நாம் தக்க வைத்துக் கொள்ள விரும்புகிறோம் கீழே பட்டியலிடப்பட்டுள்ள சரக்குகளில் இருந்து பயனர் ஏதேனும் லீட் ஸ்க்ரூ நட் ஜோடி மற்றும் 1 கியர்பாக்ஸ் மற்றும் 1 என்கோடர் கலவையைப் பயன்படுத்தலாம் இவற்றைத் தவிர வேறு எந்த உபகரணமும் அனுமதிக்கப்படாது முந்தைய எடுத்துக்காட்டில் இருந்து நாம் கற்றுக்கொண்டது போல் என்கோடர் பயன்படுத்தப்படும் லீட் ஸ்க்ரூவில் பொருத்தப்பட வேண்டும் நம்மிடம் இங்கே என்ன இருக்கிறது நம்மிடம் வெவ்வேறு எண்ணிக்கையிலான துளைகளைக் கொண்ட 3 என்கோடர்கள் உள்ளன நம்மிடம் வெவ்வேறு லீட் மதிப்புகள் கொண்ட லீட் ஸ்க்ரூ நட் ஜோடி உள்ளது மற்றும் கியர் பாக்ஸ்கள் ½ ¼ மற்றும் 13 விகிதங்களைக் கொண்டுள்ளது எனவே இந்த ப்ரோப்லேம் ஐ எவ்வாறு தீர்ப்பது கியர்பாக்ஸ் இல்லாததால் முந்தைய அடிப்படை நீள அலகு 4200 ஆக இருக்க வேண்டும் என்று நாம் கூறுகிறோம் எனவே 4 டிவைடெட் பை 200 0 02 மில்லிமீட்டர் அதாவது 20 மைக்ரான்கள் முந்தைய வேகம் 🡪 5000 ppm அதாவது பல்ஸ்களின் பிரிக்குயென்சி நிமிடத்திற்கு 100 மில்லிமீட்டருக்கு சமமான அடிப்படை நீள அலகு மூலம் பெருக்கப்படுகிறது தற்போதைய அடிப்படை நீள அலகு நாம் பயன்படுத்த விரும்பும் லீட்ற்கு சமமாக இருக்கும் அது துளைகளின் என்கோடர் எண்ணால் வகுக்கப்படும் அது 0 02 ஆக இருக்க வேண்டும் எனவே இந்த நேரத்தில் நாம் தேர்வு செய்யப் போகும் L மற்றும் h இன் மதிப்புகள் நமக்குத் தெரியாது தற்போதைய வேகம் 100 ஆக இருக்க வேண்டும் மற்றும் பெருக்கல் மூலம் 100 RPM ஐ கியர் விகிதத்தால் பெருக்க வேண்டும் அதை நாம் தேர்ந்தெடுத்த லீட் மூலம் பெருக்க வேண்டும் இங்கிருந்து நாம் பெறுவது இந்த குறிப்பிட்ட வெளிப்பாட்டிலிருந்து L × U ஆனது 1 க்கு சமமாக இருக்க வேண்டும் L × U ஆனது 1 க்கு சமமாக இருக்க வேண்டும் எனவே L ஆனது 4 ஆகவும் U ஆனது ¼ ஆகவும் இருக்க வேண்டும் அதுதான் L மற்றும் U இலிருந்து பெறக்கூடிய ஒரே சாத்தியம் சேர்க்கை L என்பது 4 மற்றும் U என்பது ¼ எனவே இந்த வெளிப்பாட்டிற்கு வரும்போது h ஆனது 200 துளைகளாக இருக்க வேண்டும் எனவே L என்பது 4 க்கு சமம் U என்பது ¼ க்கு சமம் மற்றும் h என்பது 200 க்கு சமம் என்பதை தேர்வு செய்கிறோம் மிக்க நன்றி